எனவே இதை நாம் இப்போதுதான் பார்த்தோம் இது சமன்பாடு 15 ஆகும் எனவே உற்பத்தியாளரால் வழங்கப்பட்ட ஜெனரேட்டர்கள் மின்மாற்றி மற்றும் மோட்டார்கள் ஆகியவற்றின் மின்மறுப்பு பொதுவாக ஒரு யூனிட் மதிப்புகளுக்கு அவற்றின் சுய மதிப்பீட்டில் வழங்கப்படுகிறது அதாவது நீங்கள் ஒரு ஜெனரேட்டர் அல்லது மின்மாற்றிகள் அல்லது மோட்டாரை வாங்கும்போது MVA மதிப்பீடு என்று பெயர் தட்டில் காண்பீர்கள் மற்றும் ஒரு யூனிட் எதிர்வினைக்கு இது பொதுவாக ஒரு யூனிட் மின்மறுப்புக்கும் கிடைக்கிறது எனவே மின் அமைப்பைப் பொறுத்தவரை இவை அனைத்தும் ஒரு யூனிட் மதிப்பில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஏனெனில் உங்கள் எளிதான கணக்கீட்டின் காரணமாக நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு பொதுவான தளத்தில் மாற்ற வேண்டும் ஆகவே அடிப்படை அளவுகள் எம் ஆல்டிலிருந்து எம் பேஸ் புதியதாகவும்B oldலிருந்து Bnewதாகவும் மாறும்போது புதியது ஒன்றுக்கு ஒரு மின்மறுப்பு கொடுக்கலாம் இது இதுபோன்றது நான் எழுதிய இந்த சூத்திரத்தை வைத்துக்கொள்வோம் இப்போது அது உங்களுக்குக் காட்டுகிறது இது அடிக்கடி நிகழ்கிறது இது சமன்பாடு 16 ஆக இருக்கும் இது அடிக்கடி பயன்படுத்தப்படும் இது சமன்பாடு 16 அதாவது எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு யூனிட் மின்மறுப்பு அல்லது எதிர்வினை அல்லது எதிர்ப்பு உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்களிடம் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் 𝒁𝒑u பழையது பழைய மதிப்பு மற்றும் அதன் மதிப்பில் இந்த மதிப்பு நாம் எழுதுகிறோம் கே அடிப்படை பழையது மற்றும் எம் ஏ அடிப்படை உங்கள் புதியது எனவே இது எனவே இது பழைய தளத்திற்கான அடிப்படை மின்மறுப்பு ஆகும் எனவே நீங்கள் இந்த Zpu old ஐ ஓமிக் மதிப்புகளாக மாற்றுகிறீர்கள் அதாவது உங்கள் Z ஓமிக் மதிப்புகள் இதை நான் வைக்க முடியும் இது Zpu oldக்கு சமம் இது ஒரு யூனிட் மதிப்புகளுக்கு பெருக்கல் Zpuold எனவே இது உண்மையில் ஓம் ஏனெனில் இது உங்கள் ZB old எனவே இதன் பொருள் பெருக்கல் இது Zpuold2ஆல் பெருக்கப்படுகிறது Bold2B old எனவே இது ஓமிக் மதிப்பு இப்போது புதிய அடிப்படை மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது கொடுக்கப்பட்டதாக நீங்கள் கருதுகிறீர்கள் என்று சொல்லுங்கள் மேலும் இந்த B new உடன் நீங்கள் மாற்ற வேண்டும் மற்றும் B new என்று சொல்லுங்கள் புதிய மதிப்பு சமம் என்று Z அடிப்படை மின்மறுப்பு to Bnew2B new இது புதிய மதிப்பு இது உண்மையில் ஓம் இது புதிய மதிப்பு எனவே j இப்போது எனவே உங்கள் புதியத Z Zpu மதிப்புகள் புதியது என்று நான் எழுத முடியும் உங்கள் Z க்கு அந்த ஓமிக் மதிப்பு இந்த ஓமிக் மதிப்பை நீங்கள் இங்கு பெற்றுள்ளீர்கள் இந்த ஓம் ZBnew ஆல் வகுக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த Z ஓமிக் மதிப்பு இதுதான் நீங்கள் இங்கே மாற்றவும் இந்த j மற்றும் இந்த ZBnew இங்கே B new2கிடைக்கும் MVA என்பது நீங்கள் இங்கு மாற்றாக இருக்கும் பின்னர் இந்த கோவையை நீங்கள் பெறுவீர்கள் இது சமன்பாடு 16 உண்மையில் எதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை நீங்கள் மாற்றிய பழைய மின்மறுப்பை உங்கள் நினைவில் வைக்க வேண்டிய அவசியமில்லை அதற்கான அடிப்படை வழங்கப்படுகிறது எனவே இதற்காக நீங்கள் இந்த பகுதியை கணக்கிட்டு உங்களால் வகுக்க முடியும் என்பது புதிய அடிப்படை மின்மறுப்பு ஆகும் இப்போது அடுத்தது இது சமன்பாடு 16 இவை முழுதாக இருக்க வேண்டும் எனவே இது மின்மாற்றியின் ஒரு யூனிட் பிரதிநிதித்துவம் எனவே முத்தருவாய் மின்மாற்றி ஐ ஒரு ஒற்றை தருவாய் மின்மாற்றி மூலம் குறிப்பிடப்படலாம் என்பதைக் கண்டோம் ஏனெனில் இது சமநிலை அமைப்பு எனவே இப்போது வைத்திருக்கும் அமைப்பின் ஒரு தருவாய் தீர்வைப் பெறுவதற்கு இது குறிப்பிடப்படலாம் எனவே இப்போது இது உங்கள் விஷயத்தின் ஒற்றை தருவாய் வரைபடத்தின் சரியான பிரதிநிதித்துவம் காந்தமயமாக்கல் மின்மறுப்பு இந்த நேரத்தில் புறக்கணிக்கப்படுகிறது எந்த நேரத்திலும் காந்தமாக்கும் ஏற்றத்தாழ்வு கருதப்படவில்லை எனவே இந்த பக்கத்தை நாம் முதன்மை என்று குறிப்பிடுகிறோம் இது சமன்பாடு 8 ஆகும் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை கசிவு எதிர்வினைகளின் அடிப்படையில் ஒரு ஒற்றை தருவாய் மின்மாற்றி இது கூறுகிறது Zp இது முதன்மை பக்கமாகும் இது Zs மற்றும் இது உங்கள் முனைய மின்னழுத்த Vp மற்றும் இது உங்கள் இரண்டாம் பக்கமானது சரியானது மற்றும் முறுக்கு மற்றும் மின்னழுத்த Ep முதன்மை முறுக்கு மற்றும் Es இரண்டாம் நிலை முறுக்கு வலது மற்றும் திருப்ப விகிதத்தில் உள்ளது இது 1 என வழங்கப்படுகிறது ஒரு உரிமை 1 a அதாவது எங்களுக்குத் தெரிந்த மிக எளிய விஷயத்தை நான் உங்களுக்குச் சொல்வேன் 1 a ஒரு பொருள் அதாவது முதன்மை பக்க திருப்ப விகிதம் N1 என்றும் இரண்டாம் பக்க திருப்ப விகிதம் N2 என்றும் வைத்துக்கொள்வோம் எனவே N1 N2 அதாவது 1N2N11a மற்றும் aN2N1 என எழுதலாம் எனவே அதனால்தான் திருப்பங்களின் விகித மாற்ற விகிதம் 1 a என்று கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வழியில் நாங்கள் செய்வோம் இப்போது இந்த முழு விஷயத்தையும் நீங்கள் உங்கள் சமமானதாக எழுத வேண்டும் உங்கள் மின்னழுத்த சமன்பாடுகள் முதன்மை அல்லது இரண்டாம் நிலையை குறிக்கின்றன எனவே முதன்மை பக்கத்தில் ஒரு மின்னழுத்த தளத்தை தேர்வு செய்வோம் முதன்மை பக்க மின்னழுத்த அடிப்படை நாம் VpB ஐ தேர்வு செய்கிறோம் VpB 'p' என்பது முதன்மை மற்றும் 'B' என்பது அடிப்படை மற்றும் இரண்டாம் பக்கத்தில் உள்ள தளத்தை குறிக்கிறது VsB என்பது 'S' என்பது இரண்டாம் நிலை மற்றும் அடிப்படை எனவே VsB மேலும் நீங்கள் ஒரு பொதுவான வோல்ட் ஆம்பியர் தளத்தை தேர்வு செய்ய வேண்டும் எனவே அது உங்கள் VA B சரி இந்த மின்மாற்றி வலதுபுறம் வோல்ட் ஆம்பியர் அடிப்படை இப்போது இதை நீங்கள் அழைப்பது இதுதான் இதன் பொருள் என்னவென்றால் Vprimary baseVsB base இதை 1a என எழுதலாம் இது முதன்மை பக்க மின்னழுத்தம் என்பது Vp இரண்டாம் நிலை மின்னழுத்தம் Vs சரியானது என்பது உங்களுக்குத் தெரியும் முதன்மை பக்க மின்னழுத்தம் Vp இரண்டாம் நிலை மின்னழுத்தம் Vs ஆக இருந்தால் நான் அதை இங்கே செய்கிறேன் எனவே VpVs கள் உங்களுக்கு சமமானவை முதன்மை பக்க முறுக்கு என்பது உங்கள் திருப்பங்களின் பல N1 என்றும் இது இரண்டாம் நிலை திருப்பங்களை நீங்கள் அறிவீர்கள் N2 இதுவும் VsB baseVsB baseதளமாக எழுதப்படலாம் அதனால்தான் நாங்கள் எழுதுகிறோம் எனவே அதுவும் நீங்கள் 'a' என்பது 'a' க்கு சமம் என்பது a N2N2N1 அதனால்தான் இது உண்மையில் 1a தான் ஏனெனில் இது N1N2 ஆனால் a N2N1 அதாவது VpBVsB1a ஆகையால் வோல்ட் ஆம்பியர் அடிப்படை பொதுவானது என்பதால் நாம் IpBIsB a ஐ எழுதலாம் முதன்மையானவை வைத்திருந்தால் உங்களுக்குத் தெரியும் முதன்மை பக்க மின்னோட்டம் Ip மற்றும் இரண்டாம் பக்க மின்னோட்டம் என்றால் அது N2N1 மற்றும் என்N2N1 என்று உங்களுக்குத் தெரியும் அது உண்மையில் a க்கு சமம் என்று நாம் பார்த்திருக்கிறோம் எனவே இதுவும் primary side base currentsecondary side base currenta எனவே இதன் பொருள் என்னவென்றால் முதன்மை பக்க primary side base currentsecondary side base currenta உண்மையில் சமன்பாடு சமன்பாடு 18 எனவே முதன்மை பக்க அடிப்படை மின்மறுப்பு ZpBprimary side base currentsecondary side base currentஇது உங்கள் 19 ஆகும் இதேபோல் இரண்டாம் பக்கத்தைப் பொறுத்தவரை முதன்மை மின்மறுப்பு VsBIsB என்பது primary side base currentsecondary side base current மின்னோட்டம் தற்போதைய சமன்பாட்டிற்கு சமம் இது நீங்கள் சொல்லலாம் 20 ஆகையால் ஃபிகர் 8 இலிருந்து உங்கள் இரண்டாம் பக்க மின்னழுத்தம் ஃபிகர் 8 இலிருந்து இந்த இரண்டாவது சுழற்சியின் காரணத்தை இந்த வளையத்தில் பயன்படுத்தலாம் எனவே இது 𝑰𝒔 ∗ 𝑽𝒔 −𝑬𝒔 0 ஆக இருக்கும் அதாவது இதன் அர்த்தம் இது 𝑽𝒔 ually ஆக்டுவலி 𝑬𝒔 −𝒁𝒔 ∗ 𝑰𝒔 இது சமன்பாடு 10 இந்த படம் 8 லிருந்து நாம் எழுதுகின்ற இந்த சமன்பாடு மற்றும் இரண்டாம் பக்கத்தில் கே எனவே இதேபோல் Ep இங்கே இதேபோல் சமம் 𝑬𝒑 𝑰𝒑∗ 𝒁𝒑 𝑬𝒑−𝑽𝒑0 எனவே 𝑬𝒑 𝑽𝒑−𝒁𝒑∗ 𝑰𝒑 இது சமன்பாடு 22 எனவே இரண்டாம் பக்க மற்றும் முதன்மை பக்க இந்த இரண்டு மின்னழுத்த சமன்பாடுகள் எழுதப்பட்டுள்ளன எனவே இது உண்மையில் ஒரு விஷயமாக இருந்தால் இங்கே நாம் முனைய மின்னழுத்தத்தை சரியாக எழுதுகிறோம் இது இரண்டாவது முறையாகும் இந்த முறுக்கு முழுவதும் இந்த கண்டுபிடிப்பு மின்னழுத்தத்தை நாங்கள் எழுதுகிறோம் என்று சொன்னீர்கள் 𝑬𝒑 நீங்கள் எழுதுகிறீர்கள் இந்த 𝑬𝒔 onpon EsEpa அதாவது இந்த மின்னழுத்தம் 𝑬𝒑 இந்த மின்னழுத்தம் 𝑬𝒔 என்பது இது போன்றது எனவே நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் இந்த 𝑬𝒑 முதன்மை மின்னழுத்தமாகும் மற்றும் N1N2 க்கு 𝑬𝒔 சமமான இரண்டாம் நிலை மின்னழுத்தம் திருப்பங்களின் 𝑵𝟏 முதன்மை எண்ணிக்கை இரண்டாம் நிலை திருப்பங்கள் 𝑵𝟐 அதாவது இது உண்மையில் 1a க்கு சமம் அதாவது உங்கள் 𝑬𝒔 𝒂 ∗𝑬𝒑 எனவே இதை நீங்கள் இந்த சமன்பாடு என்று அழைக்கிறீர்கள் 𝑬𝒔 𝒂 ∗𝑬𝒑 நாங்கள் எழுதுகிறோம் இங்கே நான் இப்போது காட்டினேன் 𝑬𝒔 𝒂 ∗𝑬𝒑 எனவே இங்கே ஒரு விஷயம் உண்மையில் இது EpEsக இருந்திருக்க வேண்டும் இந்த திருத்தம் உண்மையில் நான் EpEs என்ற படத்தை பார்க்கவில்லை எனவே இது VpBVsக்கு சமம் இது VpVs அல்ல அது EpEsயாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் அந்த படத்தை பார்க்கவில்லை எனவே இது VpVs களுக்கு பதிலாக EpEs கள் மட்டுமே எனவே இது உங்களுடையது இது 𝑬𝒔 𝑬𝒑 இது சமன்பாடு 23 இலிருந்து கிடைக்கிறது இதை நீங்கள் சமன்பாடு 21 ல் பயன்படுத்துங்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் பெறுவீர்கள் 𝑽𝒔 𝒂 ∗𝑬𝒑−𝒁𝒔 ∗ 𝑰𝒔 சரியா அது சமன்பாடு 24 எனவே இப்போது 22 சமன்பாட்டிலிருந்து 𝑬𝒑 ஐ பிரதியிடுங்கள் அதாவது இந்த சமன்பாடு 22 இலிருந்து இது 𝑬𝒑 ஐ நீங்கள் இங்கே மாற்றாக சமன்பாடு 24 பிரதியிடுங்கள் நீங்கள் இதை என்ன பெறுவீர்கள் 𝑽𝒔 𝒂 ∗𝑽𝒑−𝒁𝒑𝑰𝒑−𝒁𝒔 𝑰𝒔 இது சமன்பாடு 25 இப்போது இந்த சமன்பாட்டை நாம் ஒரு யூனிட் வடிவத்திற்கு மாற்ற வேண்டும் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் நீங்கள் ஒரு யூனிட் வடிவத்திற்கு மாற்ற முயற்சிக்கும்போது எளிய விஷயம் என்னவென்றால் 𝑽𝒔 ஒரு உண்மையான மின்னழுத்தத்திற்கு சமம் என்று சொல்வதற்கு சமம் 𝑽𝒔 இரண்டாம் பக்கத்தின் மின்னழுத்தம் 𝑽𝒔 இது உண்மையில் இது உண்மையில் இந்த 𝑽𝒔 VsVsBVs க்கு சமம் இது ஒரு யூனிட் மின்னழுத்தத்திற்கு அதாவது 𝑽𝒔 உங்களுக்கு VsVsB க்கு சமம் என்று எழுதலாம் அதனால்தான் 𝑽𝒔 க்கு பதிலாக Vs VsB a என்று எழுதுகிறோம் Vp இந்த Vp ஐ நாம் எழுதும் அதே வழியில் முதன்மை பக்க அடிப்படை மின்னழுத்தத்தில் VpB ஆகும் எனவே VpVpB என்பது உங்கள் 𝑽𝒑 𝒑u அதாவது Vp 𝑽𝒑𝒑uVpB ற்கு சமம் அதனால்தான் இங்கே நாம் Vp VpBVp 𝑽𝒑B என்று எழுதுகிறோம் 𝑽𝒑 𝒑u என்றால் இது முதன்மை பக்க அடிப்படை மின்னழுத்தத்தில் ஒரு யூனிட் மதிப்புகள் இதேபோல் Zp அதே விஷயத்தை ZpZpBZp அதாவது Zp Zp 𝒁𝒑 எனவே இந்த Z இந்த Zp உண்மையில் Zp ஆல் மாற்றப்படுகிறது மற்றும் 𝒁𝒑 சரி இது ஒரு யூனிட் மின்மறுப்பு ஆகும் இதேபோல் Ip வகை இப்போது புரிந்துகொள்ளத்தக்கது எனவே Ip வகையும் நாம் Ip IpB என்று எழுதுகிறோம் எனவே அடைப்புக்குறி இப்போது இரண்டாம் பக்கத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது - இது உண்மையில் இதுதான் - எனவே Zs மேலும் ZsZsB அந்த இரண்டாம் பக்க அடிப்படை மின்மறுப்பு மற்றும் இது Is Is IsB இரண்டாம் பக்க அடிப்படை மின்னோட்டம் இது சமன்பாடு 26 எனவே இந்த எல்லாவற்றையும் உங்கள் யூனிட் வடிவத்தில் வைக்கலாம் ஆனால் எல்லா நேரத்திலும் ஆனால் அதே நேரத்தில் அவற்றின் அடிப்படை மதிப்புகள் அனைத்தும் பெருக்கப்படுகின்றன இப்போது இந்த 26 VsB சமன்பட்டால் வாங்குகிறோம் இடது கை இந்த VsB உறுப்பு உள்ளது எனவே இந்த சமன்பாட்டை நீங்கள் VsB ஆல் வகுத்து 17 18 19 மற்றும் 20 சமன்பாட்டின் அடிப்படை உறவுகளை பயன்படுத்துகிறீர்கள் எனவே அடிப்படை அளவுகளுக்கு 17 எனக் காட்டிய சமன்பாடுகள் எதுவாக இருந்தாலும் இந்த 1718 19 மற்றும் 20 நீங்கள் அதைப் பயன்படுத்துகிறீர்கள் அதற்கு மாற்றாக பிரதியிடுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் Vs ஐப் பெறுவீர்கள் இந்த பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன் அதனால் Vs Vp Ip Zp - Is Zs இவை அனைத்தும் ஒரு யூனிட்டுக்கு அனைத்தையும் எழுதுகிறோம் இவை அனைத்தும் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தின் மின்முனை மதிப்புகள் மற்றும் மின்மறுப்பு இது சமன்பாடு 27 ஆகும் எனவே இந்த எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு நான் காட்டியதை நான் உங்கள் விஷயத்திற்காக இடது புறத்தில் வைத்திருக்கிறேன் எடுத்துக்காட்டாக Ip என்பது Ip IpB ZsZs மற்றும் ZsB மற்றும் பல எனவே இடது புறம் இது வேலை செய்யப்பட்டுள்ளது எனவே இது உண்மையில் உங்கள் ஒரு யூனிட் மின்மறுப்பு ஆகும் அதாவது இது உங்கள் இரண்டாம் நிலை மின்னழுத்தம் முதன்மை வோல்ட் அனைத்தும் உங்கள் யூனிட்டில் உள்ளது அதனால்தான் ஒரு யூனிட்டுக்கு அடைப்புக்குறி சரியாக எழுதப்பட்டுள்ளது அடுத்து நாம் IpIsIpBIsB என்று எழுதலாம் இதற்கு முன்னரே முதன்மை முதல் இரண்டாம் நிலை மின்னோட்டத்தின் முதன்மை விகிதம் சம பக்கமாக primary side base currentsecondary side base currenta என்று நாங்கள் கூறியுள்ளோம் இதை நாம் முன்னர் விவாதித்தோம் IpIsBIsIsB 𝑰𝒑 முதன்மை பக்க IpIsB 𝑰𝒑𝒑u இரண்டாம் பக்கத்திற்கும் சமம் 𝑰𝒔𝒑u நான் என்று கருதுவதற்கு சமம் அதாவது ஒரு யூனிட் முதன்மை பக்கத்திலும் இரண்டாம் பக்கத்திலும் மின்மாற்றிகள் இரண்டும் ஒரே மாதிரியானவை மின்மாற்றிக்கு சமம் என்பது p அல்லது s என்பதற்கு பதிலாக ஒரு ஒற்றை மதிப்பு என்று நாம் கருதுகிறோம் that I𝒑u ஒரு யூனிட் மின்னோட்டத்திற்கு ஏனென்றால் ஒரு யூனிட்டுக்கு தற்போதைய முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை இரண்டும் ஒரே மாதிரியானவை இப்போது உங்கள் 27 மற்றும் 28 சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறீர்கள் அதாவது முந்தைய சமன்பாடு இந்த சமன்பாட்டில் இந்த சமன்பாட்டில் நீங்கள் IPக்கு பதிலாக IP மற்றும் IP பதிலாக Ip Is I எனவே இந்த Ip I மற்றும் இதேபோல் Is I இரண்டும் ஒரு யூனிட் மாற்றாக உள்ளன நீங்கள் செய்தால் உங்களுக்கு Vs Vp I Z இது சமன்பாடு 29 ஆகும் Z Z இரண்டாம் நிலை Zs மன்னிக்கவும் ZpZp ஒரு யூனிட் மதிப்புகளுக்கு முதன்மை பக்கமும் Zs இரண்டாம்நிலை மதிப்புகளும் இது சமன்பாடு 30 ஆகும் இதன் பொருள் இது நீங்கள் அழைப்பது ஒரு யூனிட்டுக்கு இந்த சமன்பாடு இரண்டாம் மற்றும் முதன்மை பக்கத்திற்கு இது ஒரு யூனிட்டுடன் தொடர்புடையது எனவே டிரான்ஸ்பார்மருக்கான எளிய சுற்று வரைபடத்தை இப்போது வரைந்தால் நீங்கள் அழைப்பதை நீங்கள் அழைத்தால் எனவே இது இப்படி இருக்கும் இது ஒற்றை கட்ட மின்மாற்றியின் ஒரு யூனிட் சமமான சுற்று இந்த பக்கம் முதன்மை பக்கமாகும் இது ஒரு யூனிட் மின்னழுத்தத்திற்கு ஒரு யூனிட் மின்னழுத்தத்திற்கு இரண்டாம் நிலை மற்றும் இது Z வலது எனவே அதுதான் உங்கள் Zs Zp ஒரு மின்மாற்றியின் முதன்மை அல்லது இரண்டாம் பக்கத்தின் சமமான மின்மறுப்பிலிருந்து இப்போது ஒற்றுமைக்கு Z ஐ தீர்மானிக்க முடியும் உதாரணமாக நீங்கள் Zp இல் முதன்மை பக்க மின்மறுப்பு மற்றும் முதன்மை மாற்றத்திற்கு நீங்கள் செல்லும்போது அந்த மாற்றத்திற்கு சமமான மின்மறுப்பு தெரியும் எனவே இரண்டாம் நிலை மின்மறுப்பு Zs ஆகும் ஆனால் இது நாம் செய்யும் முதன்மைக்கு குறிப்பிடப்படுகிறது எனவே இது உங்களுக்குத் தெரிந்த Zs𝑎𝑎2 ஆக இருக்கும் அதாவது நீங்கள் அழைப்பது என்னவென்றால் நீங்கள் இருபுறமும் பிரிக்கப்படுவதால் பிரிக்கப்படுவதால் அது முதன்மை Z1 எனக் குறிப்பிடப்படுகிறது இது Z1 ஐக் குறிக்கிறது இது நாம் கண்டுபிடிக்க விரும்பும் உங்கள் மின்மறுப்பு ஆகும் எனவே Z1 நீங்கள் முதன்மை பக்க அடிப்படை மின்மறுப்பால் வகுக்கப்படுகிறீர்கள் சரியா இப்போது இந்த 𝑍𝑠 இந்த விஷயத்தை நீங்கள் அழைப்பது 𝒁𝒑 ∗𝒂𝟐 இப்போது இது உண்மையில் 𝑍𝑠B ஆகும் ஏனென்றால் நீங்கள் 19 மற்றும் 20 சமன்பாடுகளைச் செய்தால் நீங்கள் அதைச் சரியாகச் செய்திருந்தால் சமன்பாடு 19 மற்றும் 20 ஐப் பிடித்துக் கொள்ளுங்கள் எனவே இது சமன்பாடு 19 மற்றும் ZpBVpBIpBமற்றும் இது சமன்பாடு 20 ZsBVsBIsB சமன்பாடு 16 ஐ சமன்பாடு 20 ஆல் வகுக்க வேண்டும் அந்த சிறிய ற்பயிற்சியை நான் இங்கே வலது புறத்தில் செய்தேன்எனவே இதனை இவ்வாறு செய்வோமேயானால் VsBIsBVpBIpBIsBVsB அதாவது ZpBZsB என்பது 1a2 என்று ஆகும் அதாவது 𝒁𝒔B 𝒂𝟐𝒁𝒑B என்றாகும் எனவே அடிப்படையில்𝒂𝟐𝒁𝒑B உண்மையில் 𝒁𝒔B ஆகும் அதாவது Z1 அதாவது மின்மறுப்பின் ஒரு யூனிட் மதிப்பு Zp ZsZsB க்கு சமம் எனவே இது 𝒁𝒔B என்பதால் ZsZsB ஆகையால் Z1 Zp Zs இங்கே Z ஆக மாற்றுவதற்கு சமம் இது சமன்பாடு 31 இதேபோல் நீங்கள் இரண்டாம் பக்கத்தில் செய்தால் அதையே நீங்கள் பெறுவீர்கள் பின்னர் Z2 Zs Zp Z அதாவது ஒரு யூனிட்டில் முதன்மை பக்கத்தைக் குறிக்கும் அல்லது குறிப்பிடவும் மின்மறுப்பின் ஒரு யூனிட் மதிப்புக்கு மின்மறுப்பு அப்படியே உள்ளது எனவே ஒரு மின்மாற்றியின் ஒரு யூனிட் மின்மறுப்பு முதன்மை அல்லது இரண்டாம் பக்கத்திலிருந்து கணக்கிடப்பட்டாலும் ஒன்றுதான் எனவே முதலில் பொதுவாக இது உங்கள் அலகு மாற்றத்திற்கு நீங்கள் அழைப்பது மற்றும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த எண்ணியல் பல விஷயங்கள் நாம் பார்த்த சிறிய கோட்பாடுகள் எதுவாக இருந்தாலும் இப்போது இந்த கோட்பாடுகள் அனைத்தும் இதற்கு நாங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் இது ஒரு யூனிட் சிஸ்டம் உண்மையில் இந்த சிறிய எண்களுக்கு மட்டுமல்ல அதே நேரத்தில் நமது சக்தி அமைப்பு பகுப்பாய்விற்கும் தேவைப்படுகிறது மின்னழுத்தம் மின்னோட்டம் சக்தி மின்மறுப்பு எல்லாவற்றையும் ஒரு யூனிட் மதிப்புகள் என்று நாங்கள் கருதும் எல்லாவற்றையும் நீங்கள் படிக்கும்போதெல்லாம் இது சரியான அடிப்படையிலான மதிப்புகளைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் எங்கள் கணக்கீட்டை எளிதாக்குகிறது முதலாவதாக அடுத்ததாக ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் முதல் எடுத்துக்காட்டு விஷயங்கள் இருக்கும் அல்லது சில யோசனைகள் தெளிவாக இருக்கும் பல்வேறு வகையான எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் எனவே முதல் ஒரு ஒற்றை கட்டம் இரண்டு முறுக்கு மின்மாற்றி 25 KVA என மதிப்பிடப்படுகிறது அதாவது இது உங்கள் 25 கே ஏ என்றால் இது ஒரு விநியோக மின்மாற்றி மற்றும் 1100440 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் குறைந்த மின்னழுத்த பக்கத்தைக் குறிக்கும் மின்மாற்றியின் சமமான கசிவு மின்மறுப்பு அதாவது நான் 111100 ஐ எடுத்துக் கொண்டால் முதன்மை பின்னர் 440 வோல்ட் இரண்டாம் நிலை எனவே குறைந்த மின்னழுத்த பக்கத்தைக் குறிப்பிடுவது 0 06∟780Ω இது உண்மையில் இரண்டாம் பக்கத்தைக் குறிக்கும் உண்மையில் இரண்டாம் பக்க கசிவு மின்மறுப்பு ஆகும் எனவே அந்த வழியைப் பயன்படுத்தி குறைந்த மின்னழுத்த பக்கத்தை நான் எடுத்துக் கொண்டால் முதன்மை பக்கத்தில் 1100 வோல்ட்டுகளை எடுத்துக் கொண்டால் இப்போது டிரான்ஸ்ஃபார்மர் மதிப்பீட்டை அடிப்படை மதிப்புகளாகப் பயன்படுத்துகிறது இது இது 25 கே ஏ அடிப்படை கே ஏ ஆகும் இது உங்கள் முதன்மை பக்கமாகும் நாங்கள் 1100 ஆக இருப்போம் இரண்டாம் நிலை 440 சரியான அடிப்படை மதிப்பாக இருப்போம் குறைந்த மின்னழுத்த முறுக்கு மற்றும் உயர் மின்னழுத்த முறுக்கு என குறிப்பிடப்படும் ஒரு யூனிட் கசிவு மின்மறுப்பை தீர்மானிக்கவும் எனவே முதலில் உயர் மின்னழுத்த பக்கமானது முதன்மை என்றும் குறைந்த மின்னழுத்த பக்கமானது உங்கள் இரண்டாம் நிலை முறுக்குகள் என்றும் வைத்துக் கொள்வோம் அதாவது மின்மாற்றி மதிப்பீடு 25 KVA க்கு வழங்கப்படுகிறது அதற்கு மின்மாற்றி 25 KVAis வழங்கப்படுகிறது எனவே இந்த 25 KVAmake ஐ 1000 ஆல் வகுத்து நீங்கள் 0 025 MVA ஐ உருவாக்குகிறீர்கள் உண்மையில் நாங்கள் கே ஏ அல்லது வோல்ட்டில் அடித்தளத்தை வைத்திருப்பதை விட எண்களைத் தீர்க்கும்போது அடிப்படை மின்னழுத்த வழக்கிற்கான எல்லாவற்றையும் நீங்கள் பரிந்துரைக்கிறீர்கள் அதை நீங்கள் மாற்றுவதால் நீங்கள் கிலோவோல்ட்டாக மாற்றப்பட்டீர்கள் அடிப்படை வோல்ட் ஆம்பியர் எதுவாக இருந்தாலும் நான் MVA ஆக மாற்றியுள்ளேன் இது உண்மையில் என் கருத்தில் நான் நினைக்கிறேன் பின்னர் நீங்கள் கணக்கிட விஷயங்கள் எளிதாக இருக்கும் எனவே மின்மாற்றி மதிப்பீடு 25 KVAhere நாங்கள் 0 025 MVA ஆக மாற்றியுள்ளோம் முதன்மை பக்க மின்னழுத்தம் 1100 வோல்ட் ஆகும் அதை நாங்கள் 1 1 கே க்கு மாற்றியுள்ளோம் இரண்டாம் நிலை 440 வோல்டாட் 0 44 kV என்பது டிரான்ஸ்ஃபார்ம் மதிப்பீட்டிற்கு சொந்த மதிப்பீடு என்பது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் 05 VpB அங்கு முதன்மை பக்க அடிப்படை மின்னழுத்தம் நீங்கள் 1 1 KV ஐ எழுதலாம் மற்றும் இரண்டாம் பக்க அடிப்படை மின்னழுத்தம் 0 44 KV ஆகும் இப்போது நீங்கள் மின்மாற்றியின் 440 வோல்ட் பக்கத்தில் அடிப்படை மின்மறுப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இரண்டாம் சுற்று பக்கம் ZsBV2VsB2baseஎனவே VsB 0 44KV20 025 7 ஆகையால் ஒரு யூனிட் கசிவு மின்மறுப்பு என்பது குறைந்த மின்னழுத்த பக்கத்தைக் குறிக்கும் Zs Zs இது ZsB ஆல் புள்ளி வழங்கப்பட்டால் eq வழங்கப்படுகிறது இந்த Zs இரண்டாம் பக்க கசிவு மின்மறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது po0 06∟780Ω இரண்டாம் பக்கத்தின் அடிப்படை மின்மறுப்பால் வகுக்கப்படுகிறது இது 7 744 என்பது 7 மதிப்புகள் இந்த கோணமும் கொடுக்கப்பட்டுள்ளது இது இரண்டாம் பக்கத்தின் Z மதிப்பில் உள்ளது ஆனால் ஒரு யூனிட் மதிப்புகளுக்கு முதன்மை அல்லது இரண்டாம் நிலை அப்படியே இருக்கும் என்பதை நீங்கள் காண வேண்டும் இதேபோல் Zpeq என்பது முறுக்கு வீசும் முதன்மை பக்கத்தைக் குறிக்கிறது இது 1 1 KV அதாவது 1100 வோல்ட் Zpeq ஒரு 2Z களாக இருக்கும் eq ஒரு மின்மாற்றி சமமான சுற்றுக்கு ஒரு யூனிட் சமமான சுற்றுக்கு உங்கள் வழித்தோன்றல் அந்த Zp உண்மையில் a2Z கள் எனவே இங்கே நான் Zpeq a2 Zseq என்று எழுதுகிறேன் எனவே இது உண்மையில் 2Zs eq இந்த வழியில் நாம் 1 a 1a aN2N1right 2a2Zs eq ஐ எழுதுகிறோம் எனவே ZpeqZp eq1 1your 0 எனவே இந்த 𝒁𝒑𝒆q𝟎𝟎 எனவே இந்த முதன்மை மற்றும் இந்த விஷயத்தை நீங்கள் அழைத்தவுடன் இதை நீங்கள் அழைக்கிறீர்கள் 𝒁𝒑 thatq அதாவது 1 1 KV பக்கத்தில் அடிப்படை மின்மறுப்பு என்பது உங்கள் ZpBVpB2MVA base1 0548 4 எனவே ZZpZp eqZpB𝟎

அதாவது இது இந்த மதிப்பின் இரண்டாம் பக்கங்களைக் குறிக்கிறது மற்றும் முதன்மை பக்கத்தையும் குறிக்கிறது அதே மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் ஆகையால் இது ஒரு யூனிட் கசிவு மின்மறுப்பு மாறாமல் உள்ளது மேலும் இது VpBVsBஐக் குறிப்பிடுவதன் மூலம் அடையப்பட்டுள்ளது இது முதன்மை பக்க 1 1 KV இல் Vp மறு மதிப்பிடப்பட்ட மதிப்பிற்கு சமம் Vs மதிப்பிடப்பட்ட எனவே இதன் பொருள் என்னவென்றால் ஒரு யூனிட் மதிப்புகளுக்கு முதன்மை பக்கத்தையோ அல்லது இரண்டாம் பக்கத்தையோ நீங்கள் குறிப்பிடுகிறீர்களா என்பதைக் காண்பிப்பதற்கான இந்த சிறிய எடுத்துக்காட்டு இது ஒரு யூனிட் மின்மறுப்புக்கு மின்னழுத்த மின்மறுப்பு என்று நீங்கள் அழைப்பது அப்படியே இருக்கும்